அடுத்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இந்த பாடத்தில் நான் எம்பெட் சீ புரோகிராமிங் என்விரான்மென்ட்டைப் பற்றி பேசுவேன் நான் எம்பெட் சீ ப்ரோக்ராமிங் என்விரான்மென்ட் பற்றி அறிமுகப்படுத்துவேன் இந்த என்விரான்மென்ட்டைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் எவ்வாறு புரோகிராமிங் செய்யலாம் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் சொன்னது போல் நான் எம்பெட் சீ என்விரான்மென்ட்டை அறிமுகப்படுத்துவேன் ப்ரோக்ராமை உருவாக்க கம்பைல் செய்து ரன் செய்ய தேவையான ஸ்டெப்களை உங்களுக்குக் காண்பிப்பேன் முதலில் எம்பெட் சீ என்றால் என்ன அது ஒரு எம்பெட்டட் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் பிளாட்பார்ம் ஆகும் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு ஸ்பெசிபிக் லைப்ரரியுடன் இருக்கும் இந்த பிளாட்பார்மில் C லாங்குவேஜை பயன்படுத்தி சாஃப்ட்வேரை உருவாக்கலாம் ப்ரோக்ராம் கம்பைல் செய்யப்பட்டு டெவலப்மென்ட் போர்டுகளில் டவுன்லோட் செய்யப்படுகிறது 32எப்401 நியூக்ளியோ ஏ டெவலப்மென்ட் போர்டு பற்றிய உதாரணத்தைப் பயன்படுத்தி இந்த பிளாட்பார்மை விளக்குவோம் இந்த குறிப்பிட்ட போர்டைப் பயன்படுத்த நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் மேலும் சில செயல்பாடுகளையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் முதல் தேவை என்னவென்றால் இந்த போர்டை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மற்றும் டிரைவர் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் யூஎஸ்பி மினி முதல் யூஎஸ்பி டைப் பி கனெக்டர் தேவை இந்த பகுதியை நீங்கள் இங்கே இணைப்பீர்கள் இது உங்கள் பி சி அல்லது மடிக்கணினியுடன் இணைக்கப்படும் இது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட்க்காக நான் கூறியது போல நாங்கள் ஒரு ஆன்லைன் கம்பைலரை பயன்படுத்துவோம் எனவே நீங்கள் எம்பெட் இல் ஒரு அக்கவுன்டை உருவாக்க வேண்டும் இப்போது எப்படி தொடங்குவது இந்த பாடத்திட்டத்தின் பின்னர் டெமான்ஸ்டிரேஷனின் போது எங்கள் பிராஜக்ட்களை கம்பைல் செய்ய httpdeveloper mbed org இல் உள்ள ஆன்லைன் கம்பைலரைப் பயன்படுத்துவோம் எங்கள் புரோகிராமை சி அல்லது பைத்தான் இல் எழுதலாம் ஆனால் மிக குறிப்பாக நாம் சி யில் எழுதுவோம் எம்32 ட்ரைவரை முதலில் டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் பின்னர் இதைப் பயன்படுத்தி மென்பொருள் டெவலப்மென்ட்ட்டை டெமான்ஸ்டிரேஷன் செய்யலாம் உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே செல்ல வேண்டும் அங்கு உங்கள் ஆன்லைன் கம்பைலரை வைத்திருப்பீர்கள் மேலும் எஸ் எம் டிரைவர் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் எம் டிரைவர் இன்ஸ்டல்லேஷன் மிகவும் நேரடியானது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட URL க்கு செல்ல வேண்டும் இதை நீங்கள் டவுன்லோட் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் சில அடிப்படை விவரங்களை வழங்க வேண்டும் பின்னர் டிரைவர் ஒரு ஜிப் பண்டில் ஆக டவுன்லோட் செய்யப்படும் டவுன்லோட் செய்யப்பட்ட ஜிப் பைலை எக்ஸ்டிரேக்ட் செய்து 32 பிட் இயந்திரத்திற்கு தேவையான இந்த குறிப்பிட்ட பைலை இன்ஸ்டால் செய்யவும் அல்லது அது 64 பிட் இயந்திரமாக இருந்தால் இதை டவுன்லோட் செய்யவும் இது ஒரு முக்கியமான ஸ்டெப் இந்த குறிப்பிட்ட சாதனத்தைப் பயன்படுத்துவதற்கு முன்பு டிரைவர்களை சரியாக இன்ஸ்டால் செய்ய வேண்டும் அடுத்து இன்ஸ்டல்லேஷனைச் சரிபார்க்க வேண்டும் இது முடிந்ததும் இந்த எஸ் எம்32 கிட்டை டெஸ்க்டாப் அல்லது மடிக்கணினியுடன் இணைக்கவும் டிவைஸ் மேனேஜரில் சென்று போர்ட் எண்ணைச் சரிபார்க்கவும் டிரைவர்களை சரியாக இன்ஸ்டால் செய்திருந்தால் இது அங்கு காண்பிக்கப்படும் இப்போது பின்பற்ற வேண்டிய ஸ்டெப்கள் யாவை முதல் ஸ்டெப் நீங்கள் டெவலப்பர் எம்பெட் ஆர்ச் developper org க்கு செல்ல வேண்டும் பின்னர் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட்க்கு ஒரு இடம் இருப்பதைக் காணலாம் நிச்சயமாக இதைச் செய்ய நீங்கள் முதலில் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய எளிய செயல்முறை இது நீங்கள் உள்நுழைந்ததும் உங்கள் விவரங்களை இடுங்கள் இது போன்ற ஒரு திரை உங்களுக்கு தெரியும் அங்கு கம்பைலர் என்று எழுதப்பட்ட ஒன்றை நீங்கள் காணலாம் அந்த லிங்க்கைக் கிளிக் செய்க நீங்கள் முதன்முதலில் கம்பைலரைக் கிளிக் செய்தவுடன் செய்கிறவர்கள் இந்தச் சிக்கலைக் காண்பார்கள் அங்கு எந்த சாதனமும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் ஒன்று இது எஸ் எப்401ஆர் ஈ அல்லது வேறு ஏதாவது சாதனம் ஆக இருக்கலாம் நீங்கள் அந்த சாதனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடுத்த கட்டம் நீங்கள் ஆட் போர்ட் ஐக் கிளிக் செய்க பின்னர் நீங்கள் நியூக்ளியோ எப்401ஆர் ஈ ஐத் தேர்ந்தெடுக்கவும் இதுதான் நாங்கள் பயன்படுத்தும் போர்டு எனவே நீங்கள் பயன்படுத்தும் அந்த குறிப்பிட்ட போர்டைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் அந்த போர்டைத் தேர்ந்தெடுத்து பின்னர் முன்னேறுகிறோம் நீங்கள் அதை செய்தவுடன் இந்த குறிப்பிட்ட போர்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதை இங்கே காண்பீர்கள் முன்பு அது எந்த சாதனத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதைக் காட்டுகிறது இப்போது நீங்கள் பின்வரும் ஸ்டெப்களைச் செய்தவுடன் நியூக்ளியோ எப்401ஆர் ஈ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் இந்த குறிப்பிட்ட திரையைப் பார்த்தவுடன் நீங்கள் எனது ப்ரோக்ராமையும் காண்பீர்கள் அது கிட்டத்தட்ட காலியாக இருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம்களை தொடர்ந்து எழுதினால் அது காண்பிக்கப்படும் எனது அக்கவுண்ட்டிலிருந்து நான் உங்களுக்குக் காண்பித்தவுடன் இங்கு எழுதப்பட்ட பல ப்ரோக்ராம்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அடுத்த வழிமுறை ஒரு புதிய ப்ரோக்ராமை உருவாக்க வேண்டும் அதற்கு வொர்க்ஸ்பேஸிற்கு இடதுபுறம் உள்ள ப்ராஜெக்ட் ஸ்லைடு பாரில் மை ப்ரோக்ராம்ஸ் என்பதை ரைட் கிளிக் செய்வதன் மூலம் புதிய ப்ரோக்ராமை உருவாக்கி பெயரிடலாம் எம்ப்டி டெம்ப்ளேட்டை கிளிக் செய்து ஓகே பட்டனை அழுத்தவும் நீங்கள் முதல் ப்ரோக்ராமை எழுதத் தொடங்கியவுடன் பின்பற்ற வேண்டிய ஸ்டெப்கள் இவை இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் ப்ரோக்ராமில் ரைட் கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் சிபிபி பைலைச் சேர்க்க வேண்டும் பின்னர் ஒரு புதிய பைல் பெயரைச் சேர்க்க வேண்டும் இன்னும் சில ஸ்லைடுகளை முடித்த பிறகு இதை நான் காண்பிப்பேன் எனவே இதுதான் உங்கள் மெயின் சி பி பி main cpp நீங்கள் இங்கே கிளிக் செய்யும் போது இது மெயின் சிபிபி main cpp ப்ரோக்ராம் என்பதைக் காணலாம் பின்னர் நீங்கள் ப்ரோக்ராமை கம்பைல் செய்ய வேண்டும் கம்பைல் பொத்தான் இங்கே மேலே காட்டப்பட்டுள்ளது நீங்கள் கம்பைல் பொத்தானைக் கிளிக் செய்தால் அது கம்பைல் செய்யும் பின்னர் அதே அது டவுன்லோட் ஆகி டவுன்லோட் போல்டரில் சேமிக்கப்படும் ப்ரோக்ராம் இயங்கத் தொடங்குகிறது மற்றும் எல் டி போர்டில் ஒளிரும் எந்தவொரு டெவலப்மென்ட் போர்ட்டிற்கும் இந்த ஸ்டெப்களைப் பின்பற்ற வேண்டும் போர்டு தேர்வு மற்றும் டிரைவர் தேர்வு ஒரு முறை மட்டுமே செய்யப்பட வேண்டும் இது ப்ரோக்ராமிங் என்விரான்மென்ட் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது நான் காண்பிக்கும் எளிய ப்ரோக்ராம் ஆகும் எனவே நான் உங்களுக்குச் சொன்னது போலவே தேவையான முதல் ஸ்டெப்பை நாங்கள் செய்கிறோம் இது எனது ப்ரோக்ராம் ஆகும் நீங்கள் இங்கே மெயின் ப்ரோக்ராமில் ரைட் கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் இதுபோன்ற ஒரு விண்டோ வரும் மேலும் இந்த ப்ரோக்ராமிற்கு நீங்கள் ஒரு பெயரைக் கொடுக்க வேண்டும் பிளிங்க் எல் டி என்று சொல்லலாம் நான் ஓகே என்பதைக் கிளிக் செய்கிறேன் நான் இதைச் செய்தவுடன் இந்த பெயரை இருமுறை கிளிக் செய்யவும் சில சாம்பிள் கோடைக் காணலாம் இந்த சாம்பிள் கோடை அழித்துவிட்டு நமது ப்ரோக்ராமை இங்கே எழுதுவோம்

நான் இங்கே கிளிக் செய்கிறேன் நான் சொன்னது போல் இது மெயின்சிபிபி main இதை சேமிப்பேன் இது இன்க்ளுட் எம்பெட் எச் include mbed h இது நீங்கள் சேர்க்க வேண்டிய ஹெட்டர் பைல் நீங்கள் செய்கிற அடுத்த விஷயம் டிஜிட்டல்அவுட் மை எல்ஈடி இது அவுட்புட் பின்களில் ஒன்றாகும் மேலும் அந்த எஸ் எம் போர்டில் உள்ள எல்ஈடி யின் பெயர் எல்ஈடி3 ஆகும் ப்ரோக்ராம் தொடர்ந்து இயங்குகிறது எனவே இது நான் எழுதிய எளிய ப்ரோக்ராம் அடுத்த ஸ்லைடில் மேலும் விவரங்களைப் பார்ப்போம் இப்போது இந்த கம்பைல் பொத்தானை கம்பைல் செய்ய நான் பயன்படுத்துவேன் இப்போது ப்ரோக்ராம் கம்பைல் செய்யப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இது டவுன்லோட் போல்டரில் சேமிக்கப்படும் நீங்கள் அதை காபி செய்யலாம் அல்லது கட் செய்யலாம் மேலும் இடதுபுறத்தில் பி சி யில் மவுண்ட் செய்திருக்கும் போர்டை காணலாம் நீங்கள் இங்கே சென்று அதை பேஸ்ட் செய்யலாம் நாம் இதுபோன்று செய்தால் போர்டில் இருக்கும் எல் டி ஒளிரும்